வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த NPTEL MOOC இன் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் இது வாரம் 8 தொகுதி 3 விரிவுரை எண் 45 முந்தைய தொகுதியைப் போலவே இந்த தொகுதியிலும் விளக்கக்காட்சி திறன்களைப் பற்றி தொடர்ந்து பேசுவேன் இந்த தொகுதியில் குறிப்பாக உடல் மொழியின் பங்கு குறித்து நான் கவனம் செலுத்துவேன் இப்போது நான் தொடங்குவதற்கு முன் ஒரு விரைவான மதிப்பாய்வு செய்வோம் முந்தைய சொற்பொழிவில் நாம் என்ன செய்தோம் என்பதை மீண்டும் பார்ப்போம் முந்தைய சொற்பொழிவில் ஒரு தொழில்முறை வாய்வழி தொகுப்பாளர் அல்லது பொது பேச்சாளராக மாறுவதற்கான நிறைய உதவிக்குறிப்புகளை நான் உங்களுக்கு வழங்கினேன் ஒரு தொழில்முறை நிபுணராக மாற நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் அவை என்ன இடத்தைப் பாருங்கள் இடத்திற்கு முன்னதாகவே செல்லுங்கள் அனுபவியுங்கள் அந்த இடத்தைப் பற்றி நன்கு தெரிந்துகொள்ளுங்கள் பார்வையாளர்களை வரவேற்கவும் பார்வையாளர்களை அடையாளம் காணவும் அவர்களை வரவேற்கவும் அவர்களுடன் பேசவும் பேசுவதற்கு முன்பே நீங்கள் ஒருவிதமான அரவணைப்பை உணர்வீர்கள் அவர்களுடன் நல்லுறவைப் பேணவும் உங்கள் பாடத்தில் தேர்ச்சி பெறவும் மிகவும் பயனுள்ள விளக்கக்காட்சியை வழங்குவதற்கான குறுக்குவழி எதுவும் இல்லை நீங்கள் பேச்சில் கவனமாக இல்லை என்றால் நீங்கள் தயார் செய்ய நேரம் எடுக்கவில்லை என்றால் சென்று பேச்சு கொடுக்க வேண்டாம் உங்கள் பொருளை மாஸ்டர் செய்யுங்கள் மாஸ்டரிங் இல்லாமல் பேச்சுக்கு செல்ல வேண்டாம் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் அனைத்து சுவாச பயிற்சிகள் நுட்பங்களைப் பயன்படுத்துங்கள் ஆனால் உங்கள் மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்திருங்கள் பேசுவதைக் கற்பனை செய்து மிகவும் பிரபலமான பேச்சை வழங்குவதையும் பின்னர் பார்வையாளர்களிடமிருந்து ஸ்டான்டிங் ஓவேஷன் மற்றும் கைதட்டல்களைப் பெறுவதை காட்சிப்படுத்துங்கள் மக்கள் ஒரு வெற்றி பெறும் தலைவரை விரும்புகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே மூலையில் யாராவது உங்களிடம் மிகவும் கடினமான கேள்விகளைக் கேட்கப் போகிறார்கள் என்றால் பீதியடைய வேண்டாம் தயாராக இருங்கள் ஏனென்றால் நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் குழுவில் இருந்து யாராவது உங்களுக்கு ஆதரவாக பதிலளிப்பார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் முழுமையாகத் தயாராக இருந்தால் எப்போதும் நீங்கள் விளக்கக்காட்சியைக் கொடுக்கும்போது கேள்வி பதில் அமர்வுக்கு இறுதியில் பார்வையாளர்களுக்காக எதையாவது வைத்திருங்கள் பின்னர் நீங்கள் இதற்கு முன்பு உள்ளடக்காத புள்ளிகளைப் பயன்படுத்தி கேள்வி பதில் அமர்வின் போது பார்வையாளர்களை மீண்டும் ஈர்க்கவும் ஆனால் பீதியடைய வேண்டாம் மக்கள் உங்களை வெற்றியாளராக விரும்புகிறார்கள் பார்வையாளர்களில் யாராவது உங்களை விமர்சிப்பார்கள் அல்லது உங்களில் தவறு கண்டுபிடிக்க முயற்சிப்பார்கள் மன்னிப்பு கேட்பதைத் தவிர்க்கவும் ஆரம்பத்தில் இறுதியில் தயாராகாததற்காகவும் மோசமாக உணர்ந்ததற்காகவும் உங்கள் பிபிடி சரியாக வேலை செய்யவில்லை என்று எந்த காரணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் மன்னிக்கவும் என்று சொல்லாதீர்கள் குறைந்தபட்சம் அதனுடன் தொடங்க வேண்டாம் உங்கள் செய்தியில் கவனம் செலுத்துங்கள் ஊடகத்தில் அல்ல உங்கள் உள்ளடக்கம் நன்றாக இருந்தால் நீங்கள் முழுமையாகத் தயாராக இருந்தால் நீங்கள் சில சொற்களைப் பயன்படுத்தும் வழியில் அல்லாமல் உள்ளடக்கத்தை எவ்வளவு சிறப்பாக வழங்க முடியும் என்பதில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் இலக்கண ரீதியாக சரியான ஒன்றைச் சொல்கிறீர்களா இல்லையா அல்லது அது உங்கள் விளக்கக்காட்சிக்கு தீங்கு விளைவிக்குமா என்பதில் கவனம் செலுத்த வேண்டாம் பார்வையாளர்கள் மீண்டும் குறிப்பாக பொதுப் பேச்சில் கவலைப்படுவதில்லை குறிப்பாக நீங்கள் பேச்சு ஊடகத்தைப் பயன்படுத்தும்போது அவர்கள் இலக்கணத் தவறுகள் மற்றும் எழுத்துப்பிழைகள் பற்றி அவ்வளவு குறிப்பாக இல்லை அவை செய்ய வாய்ப்புள்ளது அல்லது நீங்கள் செய்யக்கூடிய சிறிய உச்சரிப்பு பிழை அவர்கள் அதைப் பற்றி கவலைப்படுவதில்லை எழுத்தில் எழுத்துப்பிழைகள் மற்றும் பிற இலக்கண பிழைகள் மிகவும் வெளிப்படையானவை ஆனால் பேச்சில் மக்கள் நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் செய்தி என்ன இந்த பேச்சில் எனக்கு என்ன இருக்கிறது என்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் இந்த காரணத்திற்காக ஆரம்பத்தில் உங்களுக்கு பதட்டம் இருந்தாலும் அதை நேர்மறை ஆற்றலாக மாற்ற முயற்சிக்கவும் உங்களிடம் உள்ள அட்ரினலைனை வெளியேற்ற சிறிது பதட்டம் அவசியம் எனவே அதைப் பயன்படுத்துங்கள் இறுதியில் நான் சொன்னேன் அனுபவத்தைப் பெறுங்கள் ஆரம்பத்தில் சிறிய உரைகளை வழங்குவதற்கு முன் வாருங்கள் முன்னோக்கிச் சென்று நீண்ட நீளமானவற்றைக் கொடுங்கள் பின்னர் பயனுள்ள பேச்சு ஆற்றல் வாய்ந்த பேச்சு கொடுப்பதில் நற்பெயரைப் பெறுங்கள் ஒரு பேச்சில் இருந்து மற்றொரு பேச்சுக்கு அனுபவத்தைப் பெற்று பிரபலமாகுங்கள் மேலும் நீங்கள் கற்பனை செய்ததை ஒரு யதார்த்தமாக ஆக்குங்கள் அதாவது நீங்கள் ஒரு பேச்சாளராக மாறுவீர்கள் ஸ்டாண்டிங் ஓவேஷன் பெறுவீர்கள் இப்போது பொதுப் பேச்சின் முக்கிய நோக்கங்கள் நான்கு முக்கிய நோக்கங்கள் உள்ளன அவை பொழுதுபோக்கு பார்வையாளர்களை உங்கள் பேச்சை ரசிக்க வைப்பது கற்பிப்பது அவர்கள் எதையாவது கற்றுக்கொள்கிறார்கள் என்று தூண்டுவது சிந்திப்பது அல்லது ஏதாவது செய்வது ஆகியவற்றின் அடிப்படையில் அவர்கள் தூண்டப்படுவதை உணர முயற்சிக்க வைப்பது பின்னர் பாதிப்பது அவர்களின் எண்ணங்களை அவர்களின் நடத்தையை பாதிப்பது பின்னர் அவர்களை மீண்டும் உங்களுக்கு ஆதரவாக ஏதாவது செய்ய வைப்பது எனவே ஆரம்பத்தில் உங்கள் முன்மொழிவில் யாராவது பாதிக்கப்படவில்லை ஆனால் உங்கள் திட்டத்திற்கு குறிப்பிட்ட தொகையை வழங்குமாறு அந்த நபரை நீங்கள் சமாதானப்படுத்துகிறீர்கள் எனவே பாதிப்பது என்பது உங்களுக்கு சாதகமாக எதையாவது பெறுவது அல்லது அவர்களை சிந்திக்கவும் பின்னர் தங்களை வளர்த்துக் கொள்ளவும் பாதிப்பது போன்ற வடிவத்தில் இருக்கலாம் உங்கள் உரையை நீங்கள் எவ்வாறு கட்டமைக்கலாம் மற்றும் வழங்கலாம் என்பதைப் பற்றி ஏதாவது சொல்வதன் மூலமும் நான் முடித்தேன் எனவே நீங்கள் வலுவாகத் தொடங்கலாம் நீங்கள் சில நிகழ்வுகளுடன் தொடங்கலாம் சில அதிர்ச்சியூட்டும் உண்மைகளுடன் தொடங்கலாம் சில சுவாரஸ்யமான மேற்கோள்களுடன் தொடங்கலாம் மற்றும் மூன்று அல்லது நான்கு முக்கிய புள்ளிகளைக் கொண்டிருக்கலாம் பின்னர் அவற்றை எவ்வாறு விரிவுபடுத்துவது என்பதைக் கற்றுக் கொள்ளுங்கள் முதல் புள்ளியை மிகத் தெளிவாகக் கூறவும் நீங்கள் சொல்லும்போது மற்றும் முடிவை நோக்கி விரிவுபடுத்தும்போது எப்போதாவது நீங்கள் எதைச் சொல்கிறீர்களோ அதைச் சுருக்கமாகக் கூற முயற்சிக்கவும் கடைசி முடிவு உண்மையில் ஒரு சுருக்கமாகும் பின்னர் நீங்கள் ஒரு சக்திவாய்ந்த பயனுள்ள மேற்கோளுடன் முடிக்கலாம் இதனால் அவர்கள் அதைப் பற்றி மேலும் சிந்திக்க முடியும் அதன் முடிவில் நீங்கள் ஏன் பேச்சை வழங்கினீர்கள் என்று அவர்களிடம் சொல்லுங்கள் அதை அவர்களுக்கு பொருத்தமானதாக ஆக்கி ஒரு நேர்மறையான குறிப்புடன் முடிக்கவும் இப்போது அது ஒரு தொழில்முறை நிபுணராக மாறுவது பற்றியது ஆனால் இந்த தொகுதியில் உங்களை ஒரு தொழில்முறை பொது பேச்சாளராக மாற்றுவதில் உடல் மொழியின் பங்கைப் புரிந்துகொள்வோம் ஏனெனில் உடல் மொழியின் பங்கு மிகவும் முக்கியமானது உங்களை மிகவும் பிரபலமான பொது பேச்சாளராக மாற்றுவதில் மிகவும் முக்கியமானது உண்மையில் சிலர் எந்த வலுவான பொருளும் இல்லாமல் பேசுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம் அதாவது அறிவு பகுதி மிகவும் குறைவாக உள்ளது ஆனால் உடல் மொழி மிகவும் சக்திவாய்ந்தது மிகவும் சுவாரஸ்யமானது மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நீங்கள் திகைத்து நிற்கிறீர்கள் பின்னர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதைப் பற்றி நீங்கள் கவலைப்படுவதில்லை ஆனால் அவர்களின் உடல் மொழியால் நீங்கள் எடுத்துச் செல்லப்படுகிறீர்கள் எனவே உடல் மொழி குறைந்த உள்ளடக்கத்துடன் கூட மக்களை பாதிக்கும் அளவிற்கு கூட செல்லலாம் ஆனால் ஒரு தொழில்முறை நிபுணராக மாற நான் அதைச் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை நீங்கள் உங்கள் உடல் மொழியை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆனால் அதே நேரத்தில் நல்ல உள்ளடக்கத்துடன் செல்லுங்கள் இப்போது உடல் மொழி மற்றும் பொதுப் பேச்சில் அதைப் பயன்படுத்துவதைப் பொறுத்தவரை ஆரம்பத்தில் ஒரு கண்ணாடியில் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் வீடியோ பதிவிற்கு பதிலாக கண்ணாடியை வைக்கலாம் பின்னர் நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் காணலாம் ஆனால் சிறந்த விஷயம் என்னவென்றால் கண்ணாடியில் உங்களை நீங்களே ஆய்வு செய்து கண்ணாடியின் முன் பேசி அது உங்களை ஈர்க்கிறதா என்று பார்ப்பது தான் உங்கள் சொந்த பேச்சால் நீங்களே ஈர்க்கப்பட முடியாவிட்டால் நீங்கள் வேறு யாரையும் ஈர்க்க முடியாது உடல் மொழி நீங்கள் சொல்வதை பிரதிபலிக்கிறது எந்தவொரு சைகையும் கவனத்தை திசை திருப்பும் எதிர்மறையாக இருந்தால் நீங்கள் சொல்வதை பிரதிபலிக்கவில்லை என்றால் அதை அகற்றுங்கள் சந்தர்ப்பத்திற்கு பொருத்தமாக ஆடை அணியுங்கள் நேர்காணல் குழு விவாதங்களின் அடிப்படையில் ஆடைக் குறியீடுகளில் நான் போதுமான நேரத்தை செலவிட்டேன் எடுத்துக்காட்டாக இறுதிச் சடங்கில் முறையான ஒரு உரையை நீங்கள் கொடுக்க வேண்டியிருந்தால் குறிப்பாக வெளிநாடுகளில் அவர்கள் பொதுவாக கருப்பு நிற உடையில் வருகிறார்கள் ஒரு இந்திய சூழ்நிலையில் பொதுவாக அவர்கள் வண்ணக் குறியீட்டைத் தவிர வெள்ளை நிறத்தை விரும்புகிறார்கள் எனவே திருமணத்தில் நீங்கள் ஒரு பேச்சைக் கொடுக்கிறீர்கள் எனவே நீங்கள் மிகவும் முறையான உடையில் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இது ஒரு முறைசாரா பேச்சு என்று சொல்லலாம் நீங்கள் இளம் குழந்தைகளுக்காக ஒரு பேச்சைக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே நீங்கள் ஒரு சட்டை மற்றும் ஜீன்ஸில் கூட இருக்கலாம் முறையான முறைசாரா சந்தர்ப்பத்தைப் பொறுத்து சரியான உடை அணியுங்கள் ஆனால் எல்லா நேரத்திலும் ஆடை ஒரு கவனத்தை திசை திருப்பும் உறுப்பாக இருக்கக்கூடாது அது ஒன்றிணைய வேண்டும் அது உங்கள் ஆளுமைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் மேலும் பேசும்போது உங்கள் முக தசைகளை தளர்த்தி அவற்றை விடுவித்து எப்போது எங்கு பொருத்தமானது என்று கணித்து புன்னகைக்க முயற்சிக்கவும் ஒவ்வொரு முக்கிய புள்ளிக்குப் பிறகும் இடைநிறுத்தம் செய்யுங்கள் நீங்கள் நினைக்கும் போது ஒரு இடைநிறுத்தத்தை கொடுக்கிறீர்கள் அவர்கள் அதைப் பற்றி சிந்திக்கட்டும் அவர்கள் புள்ளியை உள்வாங்கட்டும் ஆரம்பத்தில் அணுகக்கூடிய ஒருவருடன் கண் தொடர்பு தேவைப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் புதிதாகத் தொடங்குகிறீர்கள் என்றால் பார்வையாளர்களைப் பார்ப்பதற்கு கூட நீங்கள் சற்று பதட்டமாக இருக்கலாம் ஆனால் பார்வையாளர்களிடையே சிலர் உள்ளனர் உங்கள் நண்பர்கள் உங்கள் ஆசிரியர் உங்கள் பெற்றோர் உங்கள் உறவினர்கள் யாராவது அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் சக ஊழியர் அவர் உங்கள் நலம் விரும்பிகள் அணுகக்கூடிய அந்த நபரைப் பாருங்கள் அவர் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதற்கு எப்போதும் தலையாட்டுகிறார் எனவே ஆரம்பத்தில் கண் தொடர்பை பராமரிக்க முயற்சிக்கவும் பார்வையாளர்களை பார்க்கவும் அணுகக்கூடிய ஒருவருடன் கண் தொடர்பை பராமரிக்கவும் இது ஆரம்ப கட்டமாகும் பின்னர் நான் கண் தொடர்பு பற்றி பேசும்போது மறைப்பதைத் தவிர்க்கவும் மறைப்பதைத் தவிர்ப்பதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் சில நேரங்களில் மேடைகள் மிகப் பெரியவை எனவே மக்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் அவற்றைக் குறைக்க முயற்சிப்பார்கள் பின்னர் அவர்கள் தவிர்க்க முயற்சிப்பார்கள் எனவே அவர்கள் பார்வையாளர்களைப் பார்க்க விரும்பவில்லை பின்னர் அவர்கள் மிகவும் பதட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் வியர்வை சிந்துகிறார்கள் எனவே பதட்டமாக இருப்பதைத் தவிர்க்கவும் எனவே அமைதியாக இருக்க முயற்சிக்கவும் தைரியம் என்பது உண்மையில் எந்த பயமும் இல்லாதது என்று அர்த்தமல்ல பயத்தை நீங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்பதை மட்டுமே இது காட்டுகிறது அதை உங்கள் முகத்தில் அந்த அளவு காட்டாமல் இருப்பது கூட்டாளிகளின் கண்களைப் பாருங்கள் எனவே பொதுவாக ஆதரவளிக்கும் நபர்கள் தங்கள் கண்களைப் பார்க்கிறார்கள் ஆனால் உங்கள் எதிரியின் எதிரிகளாகத் தோன்றும் நபர்களின் கண்களைப் பார்ப்பதில் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் அவர்களை நெற்றியில் பார்க்க முயற்சிக்கவும் சிலர் சற்று கீழே சென்று மூக்கைப் பார்க்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் நெற்றியை பார்ப்பது எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் உண்மையில் கண் தொடர்பைப் பராமரிக்க முயற்சிக்கிறீர்கள் என்ற உணர்வு அவர்களுக்கு வருகிறது ஆனால் எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது எல்லா மக்களுடனும் கண் தொடர்பைப் பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் எனவே சில நுட்பங்கள் உள்ளன சில நேரங்களில் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் அனைவருடனும் கண் தொடர்பைப் பராமரிக்க உண்மையில் பயப்படுகிறீர்கள் என்றால் முக்கோண முறையைப் பின்பற்றுங்கள் அதாவது நீங்கள் மையத்தில் இருக்கும் ஒரு நபரைப் பார்க்கிறீர்கள் எனவே அந்த மூலையில் ஒன்று இந்த மூலையில் மற்றொன்று ஆனால் நீங்கள் மாறி உங்கள் கண் தொடர்பை மாற்றியமைக்கும்போது நீங்கள் அனைவரையும் பார்க்கிறீர்கள் என்ற உணர்வை மக்கள் பெறுகிறார்கள் இந்த மூலையில் ஒன்று இந்த மூலையில் ஒன்று மற்றொன்றில் ஒன்று இந்த முனையில் ஒன்று மற்றும் எப்போதாவது மையத்தில் யாரையாவது பார்க்கும் சதுர முறையை சிலர் பரிந்துரைக்கிறார்கள் எனவே நீங்கள் அவர்கள் அனைவரையும் பார்க்கிறீர்கள் என்ற உணர்வை இது அவர்களுக்குத் தருகிறது ஆனால் நீங்கள் கண் தொடர்பைப் பராமரிக்க வேண்டும் என்பது முக்கியம் இங்கே நீங்கள் நிறைய தைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் சில நேரங்களில் மக்கள் உங்களைப் கூர்மையாகப் பார்க்கும்போது நீங்கள் பதட்டமாக உணரலாம் ஆனால் கண் தொடர்பைப் பராமரிப்பதில் மிகவும் வசதியாக இருக்கும் ஒருவரைப் பார்க்கிறீர்கள் எனவே உங்கள் கண் தொடர்பைத் திருப்பி மற்ற நபரை எதிர்கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் நம்பிக்கையுடன் உணர்கிறீர்கள் உடல் மொழியைப் பொறுத்தவரை அடுத்த முக்கியமான விஷயம் உங்கள் தோரணை மற்றும் இயக்கம் பற்றியது எனவே நிற்கும்போது சிலர் கால்களை மாற்றுவார்கள் கால்களை மாற்றுவது என்றால் என்ன எனவே அவர்கள் ஒரு காலை நகர்த்துவார்கள் பின்னர் அவர்கள் மற்றொன்றுக்கு வருவார்கள் எனவே அது கால்களை மாற்றுவதாகும் எனவே நீங்கள் இந்த பக்கத்தை மாற்றி மறுபுறம் மாற்றுகிறீர்கள் பின்னர் எந்த வெறித்தனமான இயக்கத்தையும் செய்ய வேண்டாம் எனவே இந்த பக்கத்திற்கு வேகமாக நகர்வது பின்னர் இந்த பக்கத்திற்கு வேகமாக வருவது அதைச் செய்யாதீர்கள் பின்னர் முன்னும் பின்னுமாக நகர வேண்டாம் எனவே சிலர் திரும்பிச் செல்கிறார்கள் பின்னர் அவர்கள் முன் வருகிறார்கள் எனவே திரும்பிச் சென்று முன் வருகிறார்கள் உண்மையில் சிலர் நடனமாடுவதைப் போல தோற்றமளிக்கிறார்கள் எனவே அவர்கள் இங்கு நகர்கிறார்கள் அவர்கள் அங்கு செல்கிறார்கள் இது அவர்கள் தங்கள் பதட்டத்தைக் கையாள முயற்சிக்கும் வழி ஆனால் பார்வையாளர்களுக்கு இது மிகவும் வேடிக்கையான நகைச்சுவையாகத் தெரிகிறது எனவே நீங்கள் தேவையில்லாத இயக்கங்களைச் செய்கிறீர்கள் நீங்கள் மிகவும் பதட்டமாக இருப்பதை வெளிப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் எனவே இந்த விஷயங்களைத் தவிர்க்கவும் கட்டுப்படுத்த முயற்சிக்கவும் கால்களை தரையில் உறுதியாக வைக்கவும் திறந்த தோரணையைப் பயன்படுத்தவும் எனவே கையைத் திறந்து வைத்திருங்கள் மேலும் கைகளைக் கொண்டு சைகைகளைப் பயன்படுத்துங்கள் எனவே நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் வலியுறுத்துவதற்கு கையைப் பயன்படுத்தலாம் இயற்கையான தொனியில் பேசுங்கள் எனவே நீங்கள் பொய்யான உச்சரிப்பு தொனியில் பேச வேண்டியதில்லை எனவே நான் அப்படிப் பேசினால் மக்கள் மிகவும் ஈர்க்கப்படுவார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் இல்லை உங்களுக்கு இயல்பான தொனியில் பேசுங்கள் பார்வையாளர்கள் அதை மிகவும் விரும்புவார்கள் எனவே அதை மனதில் வைத்திருக்க முயற்சிக்கவும் இன்னும் சில செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை எப்போதும் பார்வையாளர்களை எதிர்கொள்ள முயற்சிக்கவும் நீங்கள் சில நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டவுடன் பார்வையாளர்களில் உள்ள ஒவ்வொரு நபரையும் பார்க்கவும் நீங்கள் குறிப்புகளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் குறிப்புகளைப் பார்க்க வேண்டியிருந்தால் அவ்வப்போது மட்டுமே குறிப்புகளைப் பாருங்கள் என்ன அர்த்தம் நீங்கள் எல்லா நேரத்திலும் குறிப்புகளைப் பார்த்து அதைப் படிக்க மாட்டீர்கள் எனவே பார்வையாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான கண் தொடர்பை நீங்கள் துண்டிக்கிறீர்கள் அது பேரழிவு தரும் எனவே அவர்கள் உங்கள் பேச்சில் ஆர்வத்தை இழப்பார்கள் எனவே குறிப்புகளைப் பாருங்கள் ஆனால் உங்கள் குறிப்புகளில் என்ன இருக்கிறது என்பதைப் பற்றி நீங்கள் மிகவும் தெரிந்தவராக இருக்க வேண்டும் எனவே அங்குதான் உங்கள் முன்னேற்பாடு வருகிறது மேலும் நீங்கள் குறிப்புகளில் உள்ளதை மிகவும் முழுமையாகத் தெரிந்திருந்தால் அது ஒரு வகையான நினைவூட்டலாகும் இது ஒரு நினைவக நினைவுகூரல் மட்டுமே எனவே நீங்கள் சில முக்கியமான சொற்றொடர்களை எழுதியுள்ளீர்கள் எனவே நீங்கள் எந்த புள்ளியையும் தவறவிட்டீர்களா என்பதைச் சரிபார்க்க அவ்வப்போது அவற்றைப் பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து பார்வையாளர்களுக்கு அதைப் படிக்கக்கூடாது ஏனெனில் நீங்கள் கண் தொடர்பை இழக்கிறீர்கள் புன்னகை புரியுங்கள் பின்னர் நான் சொன்னது போல் பளிச்சென்ற புன்னகை மிகவும் முக்கியமானது நீங்கள் ஒரு பவர் பாயிண்டைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் மற்றொரு போக்கு உள்ளது மவுஸ் இருக்கிறது அதை நகற்றும் போது நீங்கள் மவுஸை கவனமாகப் பார்க்கலாம் பின்னர் நீங்கள் அதை அழுத்தலாம் அல்லது நீங்கள் மவுஸைப் பார்க்காமல் கூட அதைக் கையாளலாம் எனவே அதில் நிபுணராகுங்கள் அல்லது சுட்டியைக் கிளிக் செய்ய வேறு யாரையாவது அழைத்துச் செல்லுங்கள் அதை பயன்படுத்த வேண்டாம் அல்லது ரிமோட்டைப் பயன்படுத்துங்கள் எனவே இப்போதெல்லாம் நீங்கள் பிபிடி நகர்த்துவதற்கு ரிமோட்டைப் பெற்றுள்ளீர்கள் எனவே ரிமோட்டைப் பயன்படுத்தி அந்த ரிமோட்டை கையில் வைத்துக்கொண்டு அதைச் செய்ய முயற்சிக்கவும் இப்போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை ஆகியவற்றைப் பொறுத்தவரை குறிப்பாக செய்யக்கூடாதவை எனவே இப்போது எதையும் பிடித்துக் கொள்ளாதீர்கள் உதாரணத்திற்கு மேடை உள்ளது பயத்தில் இதைப் பிடிக்க வேண்டாம் மைக்கை உறுதியாக பிடிக்க வேண்டாம் உங்கள் கைப்பை கோப்பைப் பிடிக்க வேண்டாம் இதனால் நீங்கள் மீண்டும் பதட்டமாக இருக்கிறீர்கள் என்பதைக் குறிக்கிறது எனவே என்ன செய்வது என்று மக்கள் உண்மையில் பயப்படுகிறார்கள் எனவே அவர்கள் நாற்காலியை பற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் ஒரு பெஞ்ச் வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதை பிடித்துக்கொள்கிறார்கள் பின்னர் நீங்கள் ஒரு பவர் பாயிண்டை பயன்படுத்தும்போது அல்லது குறிப்புகளைப் பயன்படுத்தும்போது அதிலிருந்து நேரடியாகப் படிக்க வேண்டாம் எனவே அதைப் பார்த்து ஒவ்வொரு வார்த்தையாக படிக்க வேண்டாம் நீங்கள் தெரிந்து வைத்து இருக்கிறீர்கள் அவை ஒரு வகையான புத்துணர்ச்சியூட்டும் புள்ளிகளாக உள்ளன எனவே நீங்கள் அதிலிருந்து படிக்க வேண்டியதில்லை திரையைப் பார்த்து கொண்டே இருக்க வேண்டாம் எனவே நீங்கள் மீண்டும் திரையைப் பார்த்து எல்லா நேரத்திலும் பிபிடி கொடுக்கிறீர்கள் என்றால் பார்வையாளர்கள் உங்களுடன் கண் தொடர்பை இழக்க நேரிடும் உங்களை ஆய்வு செய்யும் ஒரு பேராசிரியர் இருந்தால் அல்லது வைவா மற்றும் சில திட்ட விளக்கக்காட்சிகளைப் போலவே ஒரு பரிசோதகர் இருந்தால் எனவே நீங்கள் பேராசிரியரை மட்டுமே பார்க்கும் போக்கு உள்ளது எனவே பார்வையாளர்கள் முற்றிலும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் பல மாணவர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் மற்ற ஆசிரியர்கள் உள்ளனர் ஆனால் நீங்கள் அவர்களை மட்டுமே நம்ப வைக்க வேண்டும் என்று நினைத்து பரிசோதகர்களை மட்டுமே பார்க்கிறீர்கள் இது மீண்டும் பதட்டத்தின் மற்றொரு அம்சமாகும் உண்மையில் பரிசோதகர்கள் அமர்ந்திருப்பதை நீங்கள் உண்மையில் மறந்துவிட வேண்டும் பார்வையாளர்களில் ஒருவராக அவர்களைப் பார்ப்பது போல் நீங்கள் அவர்களைப் பார்க்க வேண்டும் மேலும் பரிசோதகர் மீது மட்டுமே பார்த்தால் அவர்கள் சங்கடப்படுவார்கள் நீங்கள் அவர்களைப் பார்ப்பது சிலருக்கு பிடிக்காது ஏனென்றால் நீங்கள் பதட்டமாக இருப்பதை அவர்கள் அறிவார்கள் அல்லது நீங்கள் அவர்களைப் பார்த்து அவர்களைக் கவர முயற்சிக்கிறீர்கள் என்பது அவர்களுக்குத் தெரியும் எனவே அதைத் தவிர்க்க முயற்சிக்கவும் குரல் தரத்தைப் பொறுத்தவரை செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை குறித்து பார்ப்போம் குரல் தரம் சத்தமாகவும் தெளிவாகவும் பேசுங்கள் எனவே உண்மையில் நிபுணர் பேச்சாளர்கள் தொழில் வல்லுநர்கள் அவர்கள் முதலில் செய்வது மைக் இருந்தால் அதைச் சரி பார்ப்பார்கள் மைக் இல்லையென்றால் கடைசி வரிசையில் உள்ள பார்வையாளர்களிடம் அவர்களால் கேட்க முடியுமா என்று கேட்பார்கள் எனவே அவர்கள் கேட்பார்கள் நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா நீங்கள் என்னைக் கேட்க முடியுமா யாராவது ஆம் என்னால் உங்களை கேட்க முடிகிறது என்று சொன்னால் சொன்னால் அவர்கள் தொடர்கிறார்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மைக்கில் ஒலியளவை அதிகரிக்கிறார்கள் அல்லது சத்தமாக பேச முயற்சிக்கிறார்கள் எனவே சத்தமாகவும் தெளிவாகவும் உச்சரிக்கவும் அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் பேசுங்கள் குழப்பமடைய வேண்டாம் தவிர்க்க வேண்டாம் அவசரமாகப் பேச வேண்டாம் மெதுவாகப் பேசுங்கள் ஆனால் நம்பிக்கையுடன் பேசுங்கள் எனவே சிலர் மெதுவாக பேச பயப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்கள் பதட்டத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று நினைக்கிறார்கள் மெதுவாகவோ சத்தமாகவோ பேசுவதன் மூலம் முக்கியமான விஷயங்களை வலியுறுத்துவது முக்கியம் எனவே நீங்கள் மெதுவாகச் செல்லும்போது நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்பதை மக்கள் பின்பற்ற முயற்சிப்பார்கள் நீங்கள் மீண்டும் உங்கள் குரலை உயர்த்தும்போது நீங்கள் முக்கியமான ஒன்றைச் சொல்கிறீர்கள் என்பது மக்களுக்குத் தெரியும் நீங்கள் செய்த ஒரு பொதுவான திட்டத்திற்கு ஐந்து பேர் ஒரு விளக்கக்காட்சியை வழங்குவது போன்ற குழு விளக்கக்காட்சிகளை நீங்கள் வழங்குகிறீர்கள் என்றால் ஒவ்வொருவரும் ஐந்து நிமிடங்கள் பேசுகிறீர்கள் என்று சொல்வோம் இப்போது உங்கள் முறை முடிந்ததும் எனவே இப்போது என் நண்பர் வந்து இந்த பகுதியைப் பற்றி பேசுவார் அல்லது இதுவரை இந்த திட்டத்தின் இந்த அம்சத்தைப் பற்றி நான் இதுவரை பேசியுள்ளேன் என்று நீங்கள் கூறலாம் ஆனால் இந்த திட்டத்திற்கு வேறு நான்கு அம்சங்கள் உள்ளன அடுத்தவர் என் நண்பர் அவரும் வந்து உங்களுடன் விவாதிப்பார் எனவே அடுத்த பேச்சாளருக்கு குறிப்பாக குழு விளக்கக்காட்சியில் மாற்றத்தைக் கொடுங்கள் இதனால் பார்வையாளர்கள் அதை சீராகப் பின்பற்ற முடியும் குரல் தரத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அதிவிரைவு ரயிலில் அமர்ந்திருப்பது போல் உங்கள் பேச்சை விரைவாக பேசக்கூடாது எனவே சிலர் முடிந்தவரை விரைவாக உரையை முடிக்க விரும்புகிறார்கள் இதனால் அவர்களின் பதட்டம் முடிவுக்கு வருகிறது இல்லை ஆனால் நீங்கள் விரைவாக செல்லும்போது நீங்கள் அதிக தவறுகளைச் செய்கிறீர்கள் ஆனால் நீங்கள் மெதுவாகவும் வேண்டுமென்றேவும் இருப்பதால் நீங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க முடியும் எனவே பட படவென்று பேசி பின்னர் குறைந்த தவறுகளுடன் அதை விரைவாகச் செய்வீர்கள் என்று நினைக்க வேண்டாம் மாறாக அது வேறு வழியில் இருக்கலாம் நான் சொன்னது போல் சிலர் குறிப்புகள் மற்றும் திரையிலிருந்து நேரடியாகப் படிக்க முயற்சிக்கிறார்கள் நீங்கள் அதை ஒருபோதும் செய்யக்கூடாது ஒருபோதும் மிக வேகமாக பேச வேண்டாம் வேண்டுமென்றே மிகவும் மெதுவாகவும் பேச வேண்டாம் சிலர் 10 நிமிட பேச்சுக்கு கூட தயாராக இல்லை எனவே நீங்கள் முழு 10 நிமிடங்கள் பேச வேண்டும் இல்லையெனில் மதிப்பெண்கள் கண்டறியப்படும் என்று கூறப்பட்டுள்ளது எனவே 2 நிமிட யோசனை மட்டுமே 10 நிமிடங்கள் வரை இழுக்கப்படுகிறது அவர்கள் மிகவும் வேண்டுமென்றே மெதுவாக பேசுகிறார்கள் மேலும் தாங்கள் மட்டுமே கேட்க முடிவது போல் முணுமுணுக்கிறார்கள் எனவே உங்கள் உதடுகள் கிசுகிசுக்குகின்றன ஆனால் யாரும் கேட்க முடியாது ஒருபோதும் கால வரம்பை மீற வேண்டாம் நீங்கள் உங்கள் சொற்பொழிவை நேரத்திற்கு முன்பே முடித்தால் யாரும் உங்களை குற்றம் சாட்ட மாட்டார்கள் கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பே பொது உரையை முடித்தால் ஆனால் நீங்கள் கால வரம்பை மீறினால் மக்கள் மகிழ்ச்சியடைய மாட்டார்கள் பெரும்பாலான ஆசிரியர்கள் செய்ய முயற்சிப்பதைப் போல இன்னும் 1 நிமிடத்தில் நான் இதை முடிக்கப் போகிறேன் என்று அவர்கள் கூறுவார்கள் இந்த தவறை ஒருபோதும் செய்ய வேண்டாம் எனவே 10 நிமிடங்கள் முடிந்துவிட்டன அவர்கள் இன்னும் அரை நிமிடம் என்று கூறுவார்கள் எனவே இன்னும் 15 நிமிடங்கள் செல்லும் எனவே அந்த 1 நிமிடம் சில நேரங்களில் 1 மணி நேரம் வரை நீட்டிக்கப்படலாம் மேலும் நீங்கள் பார்வையாளர்களைக் கொல்லுகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே அவர்கள் கடிகாரத்தைப் பார்க்கத் தொடங்குவார்கள் எனவே அவர்கள் நிறைய அமைதியற்ற உடல் இயக்கங்களைச் செய்வார்கள் சிலர் அதைச் செய்ய முடிந்தால் அவர்கள் வெளியே செல்வார்கள் அவர்கள் வெளியே செல்வதை பொருட்படுத்த மாட்டார்கள் எனவே நீங்கள் சில கால வரம்பைக் கூறும்போது எனவே கால வரம்பை கடைப்பிடித்து கால வரம்பை மீற வேண்டாம் இப்போது கடைசி சில புள்ளிகளில் நீங்கள் செய்யக்கூடாத மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பார்வையாளர்களை நோக்கி திரும்பக் கூடாது எனவே பலகையில் எதையாவது காட்டுவதற்கோ ஒன்றை எழுதுவதற்கு கூட எனவே நீங்கள் செய்யும்போது கூட உங்கள் முகத்தின் ஒரு பகுதியையாவது குறைந்தபட்சம் ஒரு கண் தொடர்பை பராமரிக்கவும் முற்றிலும் பின்புறமாக திருப்பி நீங்கள் மிகவும் பலவீனமாக இருப்பதைப் போல சாய்வாக இருந்து பின்னர் நீங்கள் தயாராக இல்லை என்று காட்டுவது எனவே அது மீண்டும் ஒரு மோசமான தோற்றத்தை விட்டுச்செல்கிறது மற்றும் கையைத் திறந்து வைத்திருங்கள் பாக்கெட்டுகளில் கைகளை வைக்க வேண்டாம் அது ஒரு மோசமான தற்காப்பு சைகையாக மாறும் உண்மையில் பொதுப் பேச்சு வாய்வழி விளக்கக்காட்சியைப் பொறுத்தவரை மக்கள் கேட்கும் முக்கியமான கேள்விகளில் ஒன்று என்னவென்றால் என் கைகளால் என்ன செய்வது நான் முன்பு கூறியது போல் நீங்கள் பதட்டமாக இருந்தால் அதை உங்கள் பாக்கெட்டில் வைக்க வேண்டாம் நீங்கள் உள்ளங்கைகளை சற்று ஓய்வெடுக்கலாம் ஆனால் அதை உறுதியாகப் பிடிக்காமல் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் ஆனால் இப்போது நான் நன்றாக இருக்கிறேன் என்று நீங்கள் உணர்ந்தவுடன் நீங்கள் ஓய்வெடுத்தவுடன் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் என்பதைக் காட்ட உள்ளங்கைகளைத் திறக்கவும் பின்னர் நீங்கள் மறைக்க எதுவும் இல்லை நீங்கள் மிகவும் உண்மையான மற்றும் நேர்மையான பேச்சைக் கொடுக்கிறீர்கள் நீங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் யாருக்கும் பயப்பட வில்லை அவற்றை பாக்கெட்டுகளில் செருகுவதையோ அவற்றை பின்புறத்தில் வைப்பதையோ தவிர்க்கவும் கைகளைக் கடப்பது மற்றும் எல்லா நேரத்திலும் பேசும்போது கைகளைக் கடப்பது மற்றும் பேசுவது எனவே நீங்கள் உங்கள் சொற்களற்ற தொடுதலை முற்றிலுமாக இழக்கிறீர்கள் இப்போது சிறந்த சைகை என்பது தகவல்தொடர்புகளின் வாய்மொழி பகுதியை தொடர்புபடுத்துகிறது எனவே நீங்கள் என்ன சொன்னாலும் அதை தொடர்புபடுத்த முடிந்தால் அது சிறந்த சைகையாக இருக்கும் எனவே மக்கள் அதை சத்தமில்லாமல் வைக்கும் போது கூட அவர்கள் வீடியோவில் உங்கள் விஷயத்தைப் பார்க்கிறார்கள் என்றும் அவர்கள் அதை சத்தமில்லாமல் பார்த்தால் நீங்கள் என்ன சொல்ல முயற்சிக்கிறீர்கள் என்பதை அவர்கள் யூகிக்க முடிய வேண்டும் எனவே நீங்கள் அதைப் பயன்படுத்தினால் அதுவே சிறந்த தகவல்தொடர்பு வடிவம் மற்றும் அதைப் பயன்படுத்துவதற்கான சிறந்த வழி நீங்கள் உங்கள் கையைப் பயன்படுத்தும் போது குறிப்பாக வாய்மொழி மற்றும் சொற்களற்றது உட்பட தகவல்தொடர்புகளில் உடல் இயக்கத்தைப் பயன்படுத்தும்போது நான் சொல்ல விரும்புவது ஒரு குழந்தையைப் போல தன்னிச்சையாக இருங்கள் குழந்தை தனது கையை நகர்த்துவதைப் பற்றி கவலைப்படுவதில்லை ஆனால் எல்லா நேரத்திலும் அது உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறது மேலும் நீங்கள் குழந்தையுடன் நெருக்கமாக இருந்தால் அது உங்களுக்குத் தெரிந்த ஒன்றைச் சொல்வதற்கு முன்பே அது உங்களுக்கு தெரிகிறது உங்களை விரும்புகிறது விரும்பவில்லை அதற்கு வேண்டும் அல்லது வேண்டாம் பின்னர் எதை வீசுவது என்பதைப் பிடிப்பது என்னவென்று தெரியும் கை சைகைகள் கால் இயக்கம் அவை அனைத்தும் மிகவும் தன்னிச்சையாகவும் மிகவும் இயற்கையாகவும் வருகின்றன உண்மையில் நீங்கள் இதை மிகவும் தன்னிச்சையாகவும் மிகவும் இயல்பான முறையிலும் பயன்படுத்த முடிந்தால் அது பொதுப் பேச்சிலோ அல்லது வாய்வழி விளக்கக்காட்சியிலோ அல்லது குழு விவாதத்திலோ அல்லது நேர்காணலிலோ இருந்தாலும் தன்னிச்சையானவர் மற்றும் இயற்கையாகவே தேர்ந்தெடுக்கப்படுவார் நேர்காணல் குழு முன் பொதுமக்கள் முன் பதட்டத்தைக் கையாள முடியாத பயமுள்ள பதட்டமான நபர்களை அவர்கள் விரும்பவில்லை மேலும் நீங்கள் தன்னிச்சையாக மாறும்போது நீங்கள் வழங்கும் பேச்சையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் இப்போது புகழ்பெற்ற கவிஞர் மாயா ஏஞ்சலோவின் ஒரு இறுதி எண்ணமாக அவர் சொல்வதை கவனியுங்கள் நீங்கள் சொன்னதை மக்கள் மறந்துவிடுவார்கள் என்று நான் கற்றுக்கொண்டேன் அதாவது உங்கள் பேச்சின் வாய்மொழி பகுதி முற்றிலும் மறந்துவிடக்கூடும் நீங்கள் செய்ததை மக்கள் மறந்துவிடுவார்கள் எனவே சொற்களற்ற பகுதி கூட கை சைகை மற்றும் அனைத்தும் எனவே நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடலாம் இதனால் மக்களும் மறந்துவிடலாம் ஆனால் இதற்கு மற்றொரு அம்சம் உள்ளது ஆனால் நீங்கள் அவர்களை எப்படி உணர வைத்தீர்கள் என்பதை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் பேச்சின் முடிவில் இது மிகவும் சக்திவாய்ந்த பேச்சாக இருந்தால் நீங்கள் அவர்களை உணர்ச்சிவசப்படுத்தினீர்களா உங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தி அவர்களை உணர்ச்சிவசப்படச் செய்தீர்களா உங்கள் இதயத்தில் நீங்கள் உணர்ந்ததை உங்கள் நாக்கு வழியாகச் சென்று பின்னர் அவர்களை அணுகி அவர்களின் இதயத்தையும் தொட்டீர்களா நீங்கள் அதை உறுதிப்படுத்த முடிந்தால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் நன்றாக உணர்ந்தால் நான் இந்த நபரின் பேச்சைக் கேட்பது நல்லது ஆனால் நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன் நான் இந்த நபரின் பேச்சைக் கேட்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் எனவே இது உணர்ச்சிகரமான ஆன்மீக பகுதியாகும் இது இறுதியில் மற்ற பேச்சாளர்களிடமிருந்து உங்களை வேறுபடுத்தும் அந்த நேர்காணலை வழங்கப் போகும் வேறு எந்த நபர்களிடமிருந்தும் அந்த நல்ல உணர்வைத் தருவது அதன் முடிவில் கடைசியாக நான் நன்றாக உணர்கிறேன் என்று அவர்கள் உணர்கிறார்கள் இதைக் கேட்ட பிறகு என் இதயம் நிரம்பியுள்ளது ஏனென்றால் மக்கள் மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடுவார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை எப்படி உணர வைத்தீர்கள் என்பதை அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் அதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் நான் விடைபெறுகிறேன் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு மிக்க நன்றி காட்சிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த விளக்கக்காட்சியில் மேலும் ஒரு தொகுதியுடன் உங்களிடம் திரும்பி வருவேன்